ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஃபண்டமென்டல்ஸ் என்ற இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் கூறுகள் எவை என்பதையும் அவை ஏன் தேவைப்படுகின்றன என்பதையும் இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம் அடிப்படை கணினி வன்பொருள் அல்லது அடிப்படை கணினி கட்டமைப்போடு ஒப்பிடும்போது இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது என்பதைப் பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மைக்ரோப்ராஸஸர் போன்ற இயங்குதளத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மைக்ரோப்ராஸஸரை பற்றி தெரிந்திருந்தால் அது இன்ஸ்ட்ரக்ஷன்களின் தொகுப்பை எக்ஸிக்யூட் செய்கின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எனவே நாம் ஏதாவது செய்ய வேண்டுமெனில் அந்த மைக்ரோ ப்ராஸஸரின் அஸெம்ப்ளி லேங்குவேஜில் ப்ரோக்ராம்களை எழுதுகிறோம் அவை சில மாற்றங்கள் செய்யப்பட்டு முடிவில் ஒருவாறாக அந்த மைக்ரோப்ராஸஸர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களை அணுகுவதை உறுதி செய்கிறோம் அதன்பிறகு தேவைப்படும் வேலையை செய்ய முடியும் இப்போது ஒரு பயனாளர் க்வாட்ரேட்டிக் சமன்பாட்டின் ரூட்ஸை கணக்கிட விரும்புவதாக வைத்துக்கொள்வோம் பயனாளர் க்வாட்ரேட்டிக் சமன்பாட்டின் கோஎஃபிஷியன்ட்களான a b மற்றும் c ஐ பெறுவதற்கான அஸெம்ப்ளி லேங்குவேஜ் ப்ரோக்ராமை எழுதலாம் அதன்பிறகு ரூட்டை கணக்கிடுவதற்கான ப்ரோக்ராமை எழுதலாம் இது சரியாக இருக்கும் ஆனால் இதற்கு பயனாளர் பெரும் முயற்சி செய்ய வேண்டியது வரும் இது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆரம்ப கணினிகளில் அடிப்படை வன்பொருளுடன் எவ்வாறு பேசுவது என்பதற்கு வன்பொருளிலும் அதை இன்டர்ஃபேஸ் செய்வதிலும் நிபுணராக இருப்பவர்கள் தேவைப்பட்டார்கள் அடிப்படை வன்பொருளை வைத்து ஏதாவது பயனுள்ளதாக செய்ய அதை கையாளும் திறமை வேண்டும் உண்மையில் அதன் பிறகுதான் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பரிணாம வளர்ச்சியை அடைந்தது அது பயனாளருக்கும் அடிப்படை வன்பொருளுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக வந்தது அதனால் பயனாளரின் வாழ்க்கை இலகுவாக மாறியது அதனால் ப்ரோக்ராம்களை எளிதாக எழுத முடியும் ப்ரோக்ராம்களை எளிதாக மாற்றம் செய்ய இயலும் மேலும் கணினி ரிஸோர்ஸஸ்கள் ஒழுங்கான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே இந்த மொத்த பாடத்திலும் இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்தது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் கூறுகள் என்ன ஒவ்வொரு கூறுகளும் ஏன் முக்கியமானவை அடிப்படையான வன்பொருளுடன் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதைப் பற்றிப் பார்ப்போம் இதிலிருந்து இந்த பாடத்தை தொடங்குவோம் இந்த பாடத்தில் நாம் பார்க்கும் கருத்துக்களைப் பற்றிப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் மிகவும் அடிப்படையான கருத்தான ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வோம் துல்லியமாக இதனை வரையறுப்பது மிகவும் சிரமம் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு கோணங்களில் இதை பார்ப்பார்கள் பயனாளரின் பார்வையில் இருந்து பார்த்தால் பயனாளரின் பார்வையிலிருந்து வரையறுக்கலாம் கணினியின் பார்வையில் இருந்து பார்த்தால் கணினியின் பார்வையிலிருந்து தகவல்களை தரலாம் அதனால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்றால் என்ன என்பதன் வரையறை மாறுபடுகிறது எனவே இது கணினி அமைப்பை பொறுத்திருக்கிறது ஒரு கணினி எவ்வாறு உள்ளது கணினியில் உள்ள கூறுகள் என்னென்ன ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வடிவமைப்பு மற்றும் அதன் குணநலன்கள் அடிப்படையான கணினி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகின்றன கணினியில் இந்த மாட்யூல்கள் அல்லது வன்பொருள் கூறுகள் உள்ளன பின்னர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கட்டமைக்கப்படுகிறது இல்லை என்றால் என்ன நடக்கும் எனில் நாளை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் சில அம்சங்கங்களை மாற்ற விரும்பினால் அது மிகவும் சிரமமாக இருக்கும் எனவே கூறுகளைப் பொறுத்தும் அவற்றுக்கிடையிலான தொடர்பு முறைகளை பொறுத்தும் பல ஆண்டுகளாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் இந்த கட்டமைப்பு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது இப்போது ஒவ்வொரு கூறுகளும் எவ்வளவு பொறுப்புகளை எடுத்துக்கொள்கின்றன என்பது கிட்டத்தட்ட தரநிலை படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு புதிய ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை வடிவமைப்பதாக இருந்தால் இந்த வழியில் நாம் யோசனை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்னென்ன கூறுகள் அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு பொதுவாக வடிவமைக்கப்படுகின்றன என்பதை பற்றி பார்க்க வேண்டும் இந்த கூறுகளின் பின்னால் இருக்கும் வடிவமைப்பு தத்துவம் நம்மை வழிநடத்த வேண்டும் பிறகு நம்மிடம் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் செயல்பாடுகள் உள்ளன ஸிஸ்டம் எவ்வாறு இயங்குகிறது வழிமுறைகளை பொறுத்தோ அல்லது க்ராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை பொறுத்தோ அல்லது கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸை பொறுத்தோ அது இருக்கலாம் ஆகவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் செயல்பாடுகளின் கொள்கை என்பதே மற்றொரு பிரச்சனையாக உள்ளது பிறகு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் தனிப்பட்ட பொறுப்பாக ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் இருக்கிறது எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வன்பொருள் அமைப்பில் எதை செய்தாலும் அது ப்ராஸஸ்களை அடிப்படையாக கொண்டே இருக்கும் எனவே ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் ஒரு பிரச்சனையாக உள்ளது பின்னர் மெமரி மேனேஜ்மென்ட் உள்ளது இன்றைக்கு இருக்கும் எல்லா கணினிகளும் பெரிய அளவிலான மெமரியை வைத்திருக்க விரும்புகின்றன இப்போது கிகாபைட்ஸ் ரேஞ்சில் மெயின் மெமரி வைப்பது ஒரு பிரச்சனையே இல்லை டிஸ்க்கின் இரண்டாம் நிலை நினைவகத்தை டெராபைட்ஸ் ரேஞ்சில் வைப்பதும் ஒரு பிரச்சனையே இல்லை எனவே நவீன கணினிகள் இந்த ரேஞ்சில் மெமரியை வைத்துள்ளன ஆனால் இந்த அளவு மெமரி இருப்பது மட்டும் போதுமானது இல்லை அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அந்த பயன்பாட்டு முறைதான் மெமரி மேனேஜ்மென்ட் மற்றும் ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்ட் இப்போது இரண்டாம் பாகத்தை எடுத்துக்கொண்டால் அது இரண்டாம் நிலை நினைவகமான ஹார்ட் டிஸ்க் அல்லது ஆப்டிக்கல் டிஸ்க் போன்றவை அவை உண்மையில் சேமிப்புப் பகுதிகளாக உள்ளன இந்த மெமரி பாகமும் சேமிப்பு பாகமும் இந்த மேனேஜ்மென்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மெமரி மற்றும் ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்டில் இருக்கும் அடிப்படை வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மெமரி என்பது செமிகண்டக்டர் உபகரணம் அவற்றின் அணுகல் நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கும் எனவே அவை மிக வேகமாக அணுகப்படலாம் அதனால் ப்ராஸஸர் அல்லது ஸிபியுவிற்கும் மெமரிக்கும் அதாவது இந்த மெயின் மெமரியான RAM ROM போன்றவற்றிற்கும் இருக்கும் வேகத்தின் இடைவெளியானது டிஸ்க் அல்லது ஆப்டிக்கல் டிஸ்க் அல்லது வேறு ஏதாவது இரண்டாம்நிலை நினைவகமான உபகரணங்களுடன் ஒப்பிட முடியாதவாறு உள்ளன எனவே வேகம் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது வேகத்தில் இருக்கும் இந்த வேறுபாட்டை எவ்வாறு கருத்தில் கொள்கிறோம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகும் இன்றைய தொழில்நுட்பத்தை கருத்தில் கொண்டால் சேமிப்பு தளங்களில் நம்மால் வேகத்தை பெறமுடியாது அதனால் மெயின் மெமரியை டெராபைட்ஸ் ரேஞ்சில் நம்மால் வைத்திருக்க முடியாது அதனால் இயற்கையாகவே நாம் மிகப்பெரிய சேமிப்பகத்தை தேடுகிறோம் சேமிப்பதற்க்காக நாம் இரண்டாம் நிலை சேமிப்பகத்தை பயன்படுத்த வேண்டும் எனவே அவற்றின் மேலாண்மை ஒரு முக்கியமான காரணியாக உள்ளது பிறகு கணினியின் பாதுகாப்பு மற்றும் பத்திரப்படுத்துவது இருக்கிறது இன்றைய பெரும்பான்மையான கணினிகளில் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன மல்டி யூசர் ஸிஸ்டம் நல்லது ஏனென்றால் பல்வேறு பயனாளர்கள் தங்கள் ப்ரோக்ராம்களை ரன் செய்ய முடியும் அவை கணினிக்கு நிறைய ஜாப்ஸ் தரலாம் கணினி அவற்றை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வரும் எல்லா பயனாளர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை சில பயனாளர்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமின் டேட்டாவை திருட முயலலாம் அல்லது சில பயனாளர்கள் தவறாக நடக்கலாம் அல்லது சில யூசர் ப்ராஸஸ்களை உருவாக்கி மற்ற யூசர் ப்ரோக்ராம்களை சேதப்படுத்தலாம் அதனால் இந்த விஷயத்தில் பாதுகாப்பு மற்றும் பத்திரப்படுத்துவது ஆகியவை மிக முக்கியமான பிரச்சனைகள் ஆகும் மேலும் கணினியில் சில டேட்டா ஸ்டரக்சர்கள் உள்ளன அவை கணினியின் அடிப்படை செயல்பாட்டிற்கு மையமாக உள்ளது எனவே நாம் சில விஷயங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் உதாரணமாக சில பயனாளர்கள் தற்போது ப்ரோக்ராம்களை ரன் செய்வதாக வைத்துக் கொள்வோம் இது பொதுவாக ப்ராஸஸ் அட்டவணை என்று அழைக்கப்படுகிறது தற்போது கணினியில் ரன் ஆகிக் கொண்டிருக்கும் ப்ரோக்ராம்களை பற்றிய தகவல்கள் அதில் இருக்கும் அதேபோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 10 பயனாளர்கள் இருப்பதாகவும் அந்த 10 பயனாளர்களும் ஃபைல்களை கையாளுவதாகவும் 20 ஃபைல்களை அவ்வாறு கையாளுவதற்க்காக திறந்திருப்பதாகவும் வைத்துக் கொள்வோம் என்னுடைய கணினியில் நூற்றுக்கணக்கான ஃபைல்கள் இருக்கலாம் அதில் இந்த 20 ஃபைல்கள் தற்சமயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே 20 ஃபைல்கள் திறக்கப்பட்டுள்ளன என்பதை கணினி நினைவில் வைத்திருக்க வேண்டும் எனவே எந்தெந்த ஃபைல்கள் திறக்கப்பட்டுள்ளன என்பதை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் நாம் கூறலாம் இதற்காக சில முக்கியமான டேட்டா அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சர்களை கணினி வைத்திருக்கும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அவற்றை பாதுகாக்க வேண்டும் அதனால் கணினியின் பார்வையிலிருந்து பார்த்தால் கெர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை போன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்கள் மிகவும் முக்கியமானவை அவற்றின் அணுகலையும் வழங்கப்பட்டுள்ள அந்த கணக்கீட்டு சூழலையும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பாதுகாக்க வேண்டும் இறுதியாக எந்த விதமான சூழ்நிலை பயனாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்திலும் இந்த அனைத்து கருத்துக்களையும் பார்ப்போம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அல்லது விவாதங்களில் நாம் ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து ஒவ்வொன்றைப் பற்றியும் மிக விரிவாக விவாதிப்போம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்றால் என்ன என்ற அடிப்படையான கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் இந்த சில வரையறைகளை பற்றி நாம் சிந்திக்கலாம் பயனாளரின் ப்ரோக்ராமுக்கும் கணினியின் வன்பொருளுக்கும் இடையில் இருக்கும் ப்ரோக்ராம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஆகும் இது சாதாரண மனிதனின் விளக்கம் ஆகும் ஒரு கணினி விஞ்ஞானியாக நம்மிடம் இதைவிட சிறந்த வரையறை உள்ளது ஆனால் முதலில் நாம் இந்த வரையறையில் கவனத்தை செலுத்துவோம் இது ஒரு இன்டர்ஃபேஸாக செயல்படுகிறது என்பதை இந்த வரையறை சொல்கிறது நான் முன்பே சொன்னபடி இந்த இன்டர்ஃபேஸ் அங்கே இல்லை என்றாலும் பயனாளர் அடிப்படை வன்பொருளை பயன்படுத்த முடியும் ஏனென்றால் அடிப்படை வன்பொருள் என்பது மின்சார பல்ஸ்களின் தொகுப்பு அடிப்படை வன்பொருளுக்கு இந்தப் பல்ஸ்கள் சரியாக உடனடி நேரத்தில் கொடுக்கப்பட்டால் நம்மால் இதனை செய்ய முடியும் நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை நாம் பயனாளர் ப்ரோக்ராமுக்கும் அடிப்படை வன்பொருளுக்கும் இடைப்பட்டதாக எதுவும் வைத்திருக்கத் தேவையில்லை எனவே இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கணினி பயனாளருக்கும் கணினியின் வன்பொருளுக்கும் இடைப்பட்டதாக உள்ளது எனவே இலக்குகள் எவை சில இலக்குகளை பற்றி நாம் சிந்திக்கலாம் முதல் இலக்கு பயனாளர் ப்ரோக்ராம்களை எக்ஸிக்யூட் செய்து பயனாளரின் சிக்கல்களை இலகுவாக தீர்ப்பது ஆகும் சிக்கல்களை இலகுவாக தீர்ப்பது எவ்வாறு இதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கும் அனுபவம் எடுத்துக்காட்டாக இன்றைய கணினிகளை எடுத்துக்கொண்டால் அதிலுள்ள இன்றைய இன்டர்ஃபேஸ்களை எடுத்துக் கொண்டால் பெரும்பாலான எல்லா கணினிகளும் விண்டோ அடிப்படையிலான இன்டர்ஃபேஸை கொண்டிருக்கும் அதாவது க்ராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை வைத்துள்ளன க்ராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் ஒரு மவுஸ் கிளிக்கில் பெரும்பாலான சிக்கல்களைத் தீர்க்கலாம் ஏராளமான பயனாளர்கள் ப்ரோக்ராம் செயல்பாட்டிலிருந்து சில கணினி செயல்பாடுகள் வரை கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் ஒரு மவுஸ் கிளிக் மூலம் செய்யலாம் 10 வருடங்களுக்கு முன்னர் எப்படி இருந்தது என்று பார்த்தால் அப்போது இந்த வகையான க்ராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் போன்றவை சாதாரணமாக இல்லை அதனால் கமென்ட்களை கீ போர்ட் மூலம் கொடுக்க வேண்டியது இருந்தது கீ போர்டிலிருந்து பயனாளர் கமென்ட்களை தட்டச்சு செய்ய வேண்டும் அதற்கேற்றார்போல் செயல்பாடுகள் செய்யப்படும் எனவே அடிப்படையான செயல்பாடு அப்படியே இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் ஒரு டைரக்டரி அல்லது ஒரு ஃபோல்டரை உருவாக்கலாம் அல்லது புதிய ஒரு ஃபைலை ஓப்பன் செய்யலாம் அல்லது புதிய ஃபைலை உருவாக்கலாம் எனவே அடிப்படை செயல்பாடுகள் அப்போதும் இப்போதும் உள்ளன ஆனால் இன்றைக்கு ஒரு கணினியை கொடுத்து அதில் எல்லா இன்டர்ஃபேஸையும் கீ போர்ட் கமென்ட் மூலம் செய்ய சொன்னால் ஒருவேளை யாருமே கணினியை பயன்படுத்தாமல் இருக்கலாம் இது மிகவும் சிரமம் எனவே யூசர் ப்ரோக்ராம்களை எக்ஸிக்யூட் செய்து சிக்கலை இலகுவாக தீர்ப்பது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வேலையாகும் இரண்டாவது இலக்கு கணினியை உபயோகிப்பது வசதியாக இருக்க வேண்டும் டெர்மினலிலேயே அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் இன்றைக்கு பல டிஸ்பிளேக்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதேபோல் USB இன்டர்ஃபேஸ்கள் உள்ளன அவற்றில் பென் ட்ரைவ் போன்றவற்றை பிளக்கின் செய்து வேலைகளை முடிக்கலாம் இந்த பென் ட்ரைவை இவ்வாறு டிஸ்ப்ளே டிவைஸில் இணைக்கலாம் அதற்காக அது டிஸ்ப்ளே டிவைஸின் ஒரு பகுதி அல்ல இறுதியில் அது அடிப்படை கணினி வன்பொருளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது ஆனால் இந்த அதிகப்படியான விஷயத்தை செய்வதால் கணினியை வசதியாக பயன்படுத்த அது உதவுகிறது ஏனென்றால் ஸிபியு பெட்டி வேறு எங்காவது ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் உங்களிடம் இருக்கும் கீ போர்ட் மற்றும் டிஸ்ப்ளே மூலம் ஆப்பரேட் செய்யலாம் மேலும் கணினி வன்பொருள் திறமையான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் கணினியில் உள்ள ஹார்ட் டிஸ்க் மவுஸ் கீ போர்ட் போன்ற வன்பொருள்கள் நாம் பயன்படுத்தும் விதத்தில் இருக்க வேண்டும் நம்மால் அவற்றை எல்லாம் திறமையான முறையில் பயன்படுத்த முடிய வேண்டும் திறமையான என்ற இந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது இந்த இடத்தில் அது தெளிவாக இல்லை நாம் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் பற்றி படிக்கும் போது அது இன்னும் அதிக தெளிவாக புரியும் அதில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக ரிசோர்ஸ் கிடைப்பது நாம் விரும்பும்போது ரிசோர்ஸ் கிடைக்க வேண்டும் மேலும் பல பயனாளர்கள் ரிசோர்ஸை ஒரே நேரத்தில் பயன்படுத்த விரும்பலாம் நான் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறேன் ஒரு கணினியுடன் ஒரு பிரின்டர் இணைக்கப்பட்டு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ப்ரோக்ராமோ அல்லது ப்ராஸஸாே அல்லது பயனாளரோ எதையாவது பிரின்ட் செய்துகாெண்டிருக்கலாம் அப்போது வேறு எந்த ப்ரோக்ராமையோ அல்லது ப்ராஸஸையோ பிரின்டரை அணுகி ஏதாவது பிரின்ட் செய்ய நாம் அனுமதிக்கக் கூடாது ஏனென்றால் பிரின்டரில் ஒரு பயனாளரின் சில பக்கங்களும் மற்றொரு பயனாளரின் வேறு சில பக்கங்களும் கலந்து பிரின்ட் செய்யப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது யாருக்கும் உபயோகம் இல்லை எனவே ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃபைலில் எதையாவது பிரின்டரில் பிரின்ட் செய்ய நான் முயன்றால் ப்ரோகிராம் ஸ்டால் ஆகிவிடும் என்று இதற்கு அர்த்தமா இது ஒரு அடிப்படையான கேள்வி உண்மையில் பதில் ஆம் என்பதே ஆனால் பயனாளர் என்ன விரும்புவார்கள் என்றால் அவர்கள் காத்திருப்பதை விரும்பமாட்டார்கள் அதனால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பயனாளர்களை காத்திருக்க வைக்காது பயனாளர்கள் பிரின்டரில் பிரின்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் டிஸ்க்கில் உள்ள ஒரு ஃபைலில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் பின்னர் பிரின்டர் பயன்படுத்தாத நிலையில் இருக்கும்போது இந்த கன்டென்ட் பிரின்டரில் போடப்படுகிறது எனவே நான் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனாளர்களை பிரின்டரை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை இருப்பினும் பயனாளர்களை மற்ற பயனாளரின் பிரின்டிங் முடியும் வரை காத்திருக்க வைப்பதில்லை இவ்வழியாக ரிசோர்ஸ்களை திறமையான முறையில் எப்படி பயன்படுத்துவது என ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமைப் பொறுத்து என்னால் சிந்திக்க முயற்சிக்க முடியும் எனவே செயல்திறன் என்ற சொல்லை கணினி எவ்வளவு திறமையானது என்பது போல வரையறுப்பது சற்று கடினமானது இருப்பினும் செயல்திறனை உறுதி செய்ய நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் கணினியின் அமைப்பை எடுத்துக்கொண்டால் அவை நான்கு முக்கிய கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன எந்த ஒரு கணினியின் ஓட்டுமொத்த அமைப்பையும் பார்த்தால் அவை நான்கு முக்கிய கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்று வன்பொருள் பாகம் அது அடிப்படையான கணக்கீட்டு ரிஸாேர்ஸ்களான சிபியு மெமரி மற்றும் IO உபகரணங்கள் நமக்கு இதைப்போன்ற இன்டர்பேஸ்கள் கிடைக்கும் என்பது தெரியும் எந்த ஒரு கணினி அமைப்பிலும் உங்களுக்கு ஒரு சிபியு அதாவது சென்ட்ரல் ப்ராஸஸிங் யூனிட் மற்றும் மெமரி இருக்கும் நம் பள்ளி நாட்களிலிருந்தே கணினியில் இந்த அமைப்புகள் இருக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் அவற்றில் சில IO உபகரணங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் அதனால் நமக்கு ஏராளமான IO உபகரணங்கள் இருக்கும் IO உபகரணங்கள் என்றால் இந்த கீ போர்டு டிஸ்பிளே முதலானவற்றை சொல்லலாம் அவையெல்லாம் வெவ்வேறான IO உபகரணங்கள் ஆகும் ஒருவகையில் சிந்தித்துப் பார்த்தால் இந்த IO உபகரணம் மெமரியில் ஒரு பாகமாக இருக்கும் ஏனென்றால் நாம் மெமரியில் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் சில ரீட் மற்றும் ரைட் செயல்களை தனித்தனியான மெமரி லொகேஷன்களில் செய்கிறோம் இது IO உபகரணங்களுக்கும் பொருந்தும் எனவே இது ஒரு உள் உபகரணம் என்றால் நம்மால் அந்த உபகரணத்தில் ரைட் செய்ய முடியாது ஆனால் அந்த உபகரணத்தில் இருந்து ரீட் செய்ய முடியும் அதேபோல் வெளி உபகரணம் என்றால் நம்மால் அந்த உபகரணத்தில் ரீட் செய்ய முடியாது ஆனால் அந்த உபகரணத்தில் ரைட் செய்ய முடியும் சில உபகரணங்கள் உள் மற்றும் வெளி உபகரணமாக இருந்தால் அதாவது டிஸ்பிளே ஸ்கிரீன் போன்றவை நம்மால் ரீட் மற்றும் ரைட் ஆகிய இரண்டு செயல்களையும் செய்ய முடியும் கருத்தியல் ரீதியாக சிந்தித்துப் பார்த்தால் சில கணினிகளில் IO என்பது தனியாக இல்லை இந்த IO மெமரியின் ஒரு பாகமாகவே இருக்கிறது இந்த மெமரியில் ஒரு பாகமாக இருப்பதை அவர்கள் காட்சிப் படுத்துகிறார்கள் எனவே இந்த மெமரி மற்றும் உபகரணங்கள் சில நேரங்களில் ஒன்றாக விவாதிக்கப்படுகின்றன சில நேரங்களில் அவை தனித்தனியாக விவாதிக்கப்படுகின்றன நிச்சயமாக இந்த வித்தியாசம் நாம் செமிகண்டக்டர் மெமரியைப் பற்றி பார்க்கும்போது இருக்கும் இந்த மெமரி உபகரணங்கள் IO உபகரணங்களாேடு ஒப்பிடப்படும்போது மிகவும் வேகமாக இருக்கும் IO உபகரணங்கள் பெரும்பாலும் மின் இயந்திர இயல்பில் இருக்கும் அது தொடர்புக்காக நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளும் இந்த மொத்த விஷயமும் வன்பொருள் ஆகும் இதில் சிபியு மிகவும் வேகமாக இருக்கும் அதனால் ஒரு கணினியில் சிபியு மிகவும் வேகமான யூனிட் அதன் பிறகு மெமரி பாகம் வருகிறது நமக்கு மிகவும் பரிச்சயமானது போல் இந்த மெமரி முதன்மை நினைவகம் main memory மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது முதன்மை நினைவகம் மிகவும் வேகமாக இருக்கும் ஆனால் அந்த வேகம் சிபியு அளவிற்கு இருக்காது ஏனென்றால் இந்த ப்ராஸஸர் மற்றும் மெமரி தொழில்நுட்பங்கள் ஒரே விகிதத்தில் முன்னேறுவது இல்லை அதனால் இந்த மெமரியின் அடர்த்தி மேம்பட்டாலும் அணுகல் நேரம் அப்படி அல்ல அது இன்னமும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது இரண்டாம் நிலை நினைவகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அணுகல் என்பது இன்னமும்கூட மேலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது இந்த அணுகல் நேரம் மிக முக்கியமானதாக இருப்பதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த ப்ராஸஸர் அல்லது சிபியு ஏதாவது ஒரு வேரியபிளை அணுக நினைத்தால் அதாவது லொகேஷனின் சில உள்ளடக்கங்கள் சிப்பில் இருந்தால் இது சிப் கம்யூனிகேஷன் மூலம் நடைபெறும் ஆனால் சிபியு சிப் மற்றும் மெமரி சிப் தனித்தனியாக இருந்தால் அவைகள் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் மற்றும் கண்ட்ரோல் பஸ் போன்றவற்றால் இணைக்கப்படுகின்றன இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நமக்கு உள்ளடக்கம் வேண்டுமென்றால் அந்த இடத்தை நாம் எக்ஸ்ட்டர்ணல் பஸ் கொண்டு அணுகலாம் மேலும் சிப்பை விட்டு வெளியே சென்றால் இந்த ஆஃப் சிப் பஸ் ஆன் சிப் பஸ் சிக்னலை விட பத்து மடங்கு குறைவான வேகத்தில் இயங்கும் இதன் முடிவாக இந்த ஆஃப் சிப் கம்யூனிகேஷன் சிபியுவின் உள்ளிருந்து மெமரியை அணுகுவதை விட குறைவான வேகத்தில் இயங்கும் கணினியிலுள்ள வன்பொருள் உபகரணங்களை இது வகைப்படுத்துகிறது அனைத்துமே வன்பொருளாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே மாதிரியான வேகத்தில் செயல்படுவதில்லை எனவே நாம் அவற்றை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் நேரம் தேவைப்படுவதை அல்லது ஒவ்வொரு உபகரணத்தின் நேர குணநலன்களை அல்லது அவை கணினியை எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்துகின்றன என்பதை வகைப்படுத்த வேண்டும் இது முதல் பாகம் நம்மிடம் இந்த கணினி கட்டமைப்பு உள்ளது நம்மிடம் இந்த வன்பொருள் உபகரணங்கள் உள்ளன மேலும் நம்மிடம் மற்றொரு கூறு உள்ளது அதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெவ்வேறு பயன்பாடுகள் மற்றும் பயனாளர்களுக்கு இடையில் இந்த வன்பொருள் பயன்பாட்டை அது கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கிறது எனவே இது பெரும்பாலும் நிர்வாகம் மற்றும் ஒருங்கிணைப்பு வேலையாக உள்ளது எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்பது ஒரு மென்பொருள் அது அடிப்படையான வன்பொருள்களின் அம்சங்களை பயன்படுத்தி பயனாளர்களின் வேலையை செய்கிறது எனவே இது வெவ்வேறு பயன்பாடுகள் மற்றும் பயனாளர்களுக்கு இடையில் வன்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கிறது மூன்றாவது பாகம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆகும் பயனாளர்களின் கணக்கீட்டு சிக்கல்களை தீர்க்க தேவைப்படும் கணினியின் ரிஸாேஸ்களை எந்த வழியில் பயன்படுத்த முடியும் என்பதை அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வரையறுக்கிறது வன்பொருளும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் வழங்கப்பட்டால் அது பயனாளரிடம் விடப்படுகிறது ஏதாவது செய்வதற்கு பயனாளர் இப்போது சொந்த ப்ரோக்ராம் எழுத முடியும் ஆனால் நான் எவ்வாறு ஒரு ப்ரோக்ராமை எழுதுவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுவதற்கு எனக்கு தேவைப்படுவது யாதெனில் உதாரணமாக என்னிடம் ஒரு சி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நான் அதை ஒரு தாளில் எழுதியுள்ளேன் இப்போது நான் அதை கணினியில் உள்ளிட வேண்டும் இங்கேதான் சிரமம் வருகிறது நான் எவ்வாறு என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மென்பொருளை வைத்து என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்றால் அந்த மென்பொருளை யார் வடிவமைத்தது என்ற கேள்வி வருகிறது யாரோ சிலர் அந்த மென்பொருளை கணினியில் வைத்துள்ளனர் அதன்பிறகு அது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் மேல் பகுதியோடு இணைக்கப்பட்டுள்ளது அது ப்ரோக்ராம்களை மேலும் உருவாக்க உதவுகிறது எனவே அது ஒரு ப்ரோக்ராம் தொகுப்பு அது குறிப்பிட்ட கணக்கீடுகளை செய்வதற்கு மற்றொரு ப்ரோக்ராம் தொகுப்பை உருவாக்க நம்மை அனுமதிக்கிறது இது வேர்ட் ப்ராஸஸர் வெப் பிரவுசர் வீடியோ கேம் போன்றது உண்மையில் அவை அடுத்த நிலை ப்ரோக்ராம்கள் ஆகும் அவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் மேல் பகுதியில் இருந்து பயனாளர் ப்ரோக்ராமை உருவாக்குவதை இலகுவாக்குகிறது நான் இப்போது ஒரு ஆவணத்தை உருவாக்கி அதை கணினியில் வைக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் வேர்ட் ப்ராஸஸர்கள் இல்லை என்றால் நாம் இதை எவ்வாறு செய்வது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை எவ்வாறு செய்வது இந்த விஷயத்தில் வேர்ட் ப்ராஸஸரைப் போன்ற ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதி கீ போர்டில் இருந்து அந்த உள்ளீடை கணினி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பயனாளராக இந்த ஆவணத்தை டைப் செய்து கணினியில் ஸ்டோர் செய்ய வேண்டும் எனவே அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஃபைல் போன்ற வசதிகளை வழங்குகிறது எனவே இது உண்மையில் ஒரு வேர்ட் ப்ராஸஸிங் மென்பொருள் நான் எழுத ஆரம்பித்து பிறகு முடிக்கும்போது ஒரு வேர்ட் ப்ராஸஸர் மற்றும் ஒரு சேவ் செய்யவேண்டிய ஆவணத்தை நான் உருவாக்கியுள்ளேன் இதே போல நான் ஒரு சி ப்ரோக்ராமை எழுதியுள்ளேன் அதை மெஷின் கோடாக மாற்ற விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இதை எவ்வாறு செய்வது இதை நான் என் கையால் செய்யலாம் அடிப்படையான கணினி சிபியு மற்றும் அதன் அடிப்படை பிரவுசரின் மெஷின் அட்ரஸ் browser's machine address மற்றும் மெஷின் இன்ஸ்டிரக்ஷன் ஆகியவை எனக்கு தெரியும் எனவே அந்த ஹை லெவல் ப்ரோக்ராமை தொடர்புடைய மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக நான் எழுதுகிறேன் இந்த கம்பைலர்கள் இல்லை என்றால் இதை நான் கைகளால் செய்ய வேண்டும் இப்போது கம்பைலர்கள் இருப்பதால் அவை நமக்கு உதவியாக இருக்கின்றன நான் அதை செய்ய வேண்டியதில்லை இது ஒரு மென்பொருள் இது ஸோர்ஸ் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றம் செய்கிறது எனவே உண்மையில் அவை இன்டர்மீடியட்டாக இடைப் பகுதியில் இருந்து ப்ரோக்ராம்களை உருவாக்க பயனாளருக்கு உதவி புரிகின்றன சில வேலைகளை செய்து முடிப்பதற்கு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் சேவைகளை இந்த ப்ரோக்ராம்கள் பயன்படுத்துகின்றன மேலும் கணினி பயனாளருக்கும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கும் மற்றும் அடிப்படை வன்பொருள்களுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இது செயல்படுகிறது எனவே புதுப்புது பயன்பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கலாம் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு சில மென்பொருள்கள் மற்றும் சில பயன்பாட்டு ப்ரோக்ராம்கள் கணினியில் சேர்க்கப்படுகின்றன எனவே இந்த வழிமுறை தொடர்ந்து இவ்வாறு நடக்கிறது கடைசி நிலையில் பயனாளர்கள் உள்ளனர் அவர்கள்தான் இந்த கணினியை அல்லது மிஷின்களை உபயோகிக்கும் மக்கள் நான் மக்கள் என்று சொன்னால் அது கணினியை இன்டர்நெட் பிரவுசிங்கிற்காக அல்லது தட்பவெட்பநிலை தகவல்கள் பெறுவதற்காக அல்லது ஒரு கடிதம் எழுதுவதற்காக உபயோகிப்பவர்கள் இந்த வேர்ட் ப்ராஸஸரை பயன்படுத்தி சிலர் சில ப்ரோக்ராம்களை சில அறிவியல் கணக்கீடுகளுக்காக உருவாக்குகிறார்கள் இதனால் இந்த கம்பைலர்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் வேலையை செய்வதுபோல் இந்த மக்கள் கணினியை பயன்படுத்துகிறார்கள் சில மெஷின்கள் கணினியுடன் இன்டர்ஃபேஸ் செய்யப்பட்டு இருக்கலாம் அவை சில கமெண்டுகளை கணினிக்கு அனுப்புகிறது இதற்கேற்ப கணினி டேட்டாபேஸில் தேடி வரும் பதிலை அந்த மெஷினுக்கு திருப்பி கொடுக்கிறது முக்கியமாக நம்மிடம் ஒரு ரோபோடிக் மூவ்மெண்ட் இருக்கிறது இந்த ரோபோட்கள் மெக்கானிக்கல் அசைவை செய்ய முயற்சிக்கின்றன எந்த ஒரு சமயத்திலும் அது சில கட்டளைகளை அடிப்படையான வன்பொருளுக்கு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழியாக அனுப்புகிறது உண்மையில் அது அதற்கான பதிலை அளிக்கிறது பிறகு அவை எடுக்கப்பட்டு மெஷினுக்கு அனுப்பப்படுகின்றன மேலும் கணினியும் இந்த ரிக்வெஸ்ட்களை அனுப்பலாம் நம்மிடம் இருக்கும் வெப் பிரவுசர் மூலமாக வேறு சில ப்ராஸஸர் அல்லது வேறு கணினி இணைக்கப்படுகிறது என்னிடம் டிஸ்ட்ரிபியூட்டட் அமைப்பு இருப்பதால் வேறு ஒரு கணினி சில தகவல்களை இந்த கணினியிடமிருந்து கேட்கலாம் எனவே முடிவாக அது ஒரு ரிக்வெஸ்டை அந்த நெட்வொர்க்கில் அனுப்புகிறது மேலும் அது ரெஸ்பாண்ட் செய்யப்பட வேண்டும் இதுபோல நாம் வெவ்வேறான கணினி கட்டமைப்புகளையும் வெவ்வேறான கணினி கூறுகளையும் பற்றி சிந்திக்கலாம் இப்போது மேலும் மிக விரிவாக பார்த்தால் நாம் கணினியின் இந்த படத்தை பற்றி சிந்திக்கலாம் எனவே மிகவும் குறைவான நிலையில் நம்மிடம் கணினி வன்பொருள் உள்ளது அதற்கு மேலே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இருக்கிறது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு மேலே இந்த ஸிஸ்டம் மற்றும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கள் உள்ளன நம்மிடம் எவ்வளவு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கள் உள்ளன என்பதற்கு அளவு இல்லை என்னிடம் கம்பைலர் டெக்ஸ்ட் எடிட்டர் மேலும் டேட்டாபேஸ்கள் போன்றவை இருக்கலாம் இவையெல்லாம் சில உதாரணங்கள் மட்டுமே உங்களிடம் இதுபோல் நிறைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கள் இருக்கலாம் பயனாளர்கள் கணினியுடன் தொடர்பு கொண்டும் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கள் மூலமும் அவர்களுடைய வேலையை செய்து முடிக்கலாம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்ன செய்யும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வன்பொருள்களை கட்டுப்படுத்தும் வெவ்வேறு பயனாளர்களின் வெவ்வேறு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்களை ஒருங்கிணைக்கிறது இதுதான் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் செய்யும் மிக முக்கியமான வேலை வன்பொருள்களை கட்டுப்படுத்துவது முதல் விஷயம் அது ஒரு பாகம் அடுத்த பாகம் பயனாளர்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு செய்வது இந்த இரண்டும் மிக முக்கியமான பாகங்கள் ஆகும் சில நேரங்களில் ஒரு பயனாளர் இரண்டு ப்ரோக்ராம்களை ரன் செய்யலாம் இந்த இரண்டு ப்ரோக்ராம்களுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு தேவை சில ப்ரோக்ராம்களால் கணக்கீடு செய்யப்பட்ட சில டேட்டா வேல்யுக்கள் மற்றொரு ப்ரோக்ராமுக்கு அனுப்பப்படலாம் இதனால் இயற்கையாகவே முதல் ப்ரோக்ராம் டேட்டா வேல்யுவை கணக்கீடு செய்து முடிக்காத வரையில் இரண்டாவது ப்ரோக்ராம் அதனை பயன்படுத்த முடியாது இந்த இரண்டு ப்ரோக்ராம்களுக்கும் இடையில் உள்ள ஒத்திசைவு ஒரு கேள்வியாக இருக்கிறது இவ்வழியாக நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானது மேலும் வன்பொருளை கட்டுப்படுத்துவதும் முக்கியமானது இல்லையென்றால் மற்ற டிவைஸ்கள் அடிப்படை கணினிக்கு தகவல்களை அனுப்ப ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு IO டிவைஸில்IO device ஃப்ளாஷ் செய்யப்படும் இதனால் பயனாளர் குழம்புவார்கள் எனவே அவை எவ்வாறு கட்டுப்படுத்தப்படும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமே இந்த கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு வேலையை செய்ய வேண்டும் ஒரு கணினியை வன்பொருள் மென்பொருள் மற்றும் டேட்டாவாக காணலாம் இது சாத்தியமானது ஏனென்றால் என்னிடம் ஒரு வன்பொருள் இருக்கிறது அது டேட்டாவை கையாள்கிறது மேலும் வன்பொருளை கட்டுப்படுத்த மென்பொருள் இருக்கிறது மேலும் ஒருங்கிணைப்பை செய்கிறது சில டேட்டா கூறுகளிலும் இந்த கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு வேலை நடக்கிறது இதனாலேயே ஒரு கணினியை வன்பொருள் மென்பொருள் மற்றும் டேட்டா கொண்டதாக காணலாம் ஒரு கணினியின் செயல்பாட்டிற்கு ரிசோர்ஸ்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு இது வழி கொடுக்கிறது இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் காணலாம் நான் கூறியது போல சரியான ப்ராஸஸ்களுக்கு சரியான நேரத்தில் இந்த ரிசோர்ஸ்களை கொடுப்பது மிகவும் முக்கியமானதாகிறது அதேநேரத்தில் அது ஒன்றிற்கும் மேலான ப்ராஸஸ்களுக்கு சில சூழ்நிலையில் கொடுக்கப்படாமல் இருப்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் எனவே இவ்வழியாக ஒருங்கிணைப்பு செய்யப்படுகிறது ஒரு விதத்தில் பார்த்தால் இது அரசாங்கத்திற்கு ஒப்பானதாக இருக்கிறது தானாகவே எந்த ஒரு பயனுள்ள வேலையையும் செய்யாது ஒரு அரசாங்கத்தின் வேலை எது அது நாட்டின் குடிமக்களுக்கு வசதிகளை கொடுக்கவேண்டும் இதுவும் அதைப் போன்றதே இது வசதிகளை கொடுக்க வேண்டும் அல்லது குடிமக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் அதைப் போலவே இங்கேயும் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் மற்ற ப்ரோக்ராம்கள் ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையை செய்வதற்கான சூழலை கொடுக்க வேண்டும் இது இந்த வசதியை கொடுக்கிறது சாதாரணமாக ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால் அதாவது நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியுள்ளேன் அந்த ப்ரோக்ராம் வேலை செய்யவில்லை பல சமயங்களில் நாம் முதலில் அடிப்படையான கணினி அதாவது இந்த கணினி வேலை செய்யவில்லை என்று பழி சொல்கிறோம் பல சமயங்களில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை கணினி ஒன்றில் முயற்சிக்கிறீர்கள் அது சரியாக வேலை செய்கிறது பிறகு அதனை கணினி இரண்டுக்கு எடுத்துச் செல்கிறீர்கள் அங்கே அது வேலை செய்யவில்லை எனவே நாம் கணினி 2 இன் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை பழி சொல்ல தொடங்குகிறோம் ஆனால் என்னுடைய ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு விஷயம் மிகவும் குறிப்பிட்டதாக இருக்கும் அது இந்த இரண்டாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமின் தேவைகளுடன் பொருந்தவில்லை இவ்வழியாக அது ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சூழல் சரியானதுதானா என்று பார்க்கவேண்டும் நாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமின் பங்கினை இன்னும் முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை இரண்டு வெவ்வேறு கோணங்களில் இருந்து நாம் ஆராய வேண்டும் ஒன்று யூசர் பார்வை மற்றொன்று ஸிஸ்டம் பார்வை நான் கூறியது போல ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை வேறு கோணத்திலிருந்து காணலாம் ஒரு பயனாளராக எனக்கு கொடுக்கப்படும் வசதிகளை நான் காணலாம் கணினி வடிவமைப்பாளராக எந்தெந்த வசதிகளை நான் பயனாளருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் காணலாம் இவையே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை காண்பதற்கான இரண்டு வெவ்வேறு கோணங்கள் ஆகும் இதிலிருந்து நாம் அடுத்த விரிவுரையில் தொடரலாம்